பொறியியல் கணிதவியல் 1 குறித்த லெக்சர்களுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது 23வது லெக்சர் ஆகும் இன்டக்ரல் கால்குலஸை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இம்ப்ராப்பர் இன்டக்ரல்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டைப் 1 என்ற வகையைச் சார்ந்த இன்டக்ரல் கன்வர்ஜன்ஸை பற்றித் தொடரலாம் சென்ற லெக்சரில் கற்றுக் கொள்ளாத டிரிஷ்லே'ஸ் டெஸ்ட் Dirichlet's test என்ற மற்றொரு டெஸ்டை பார்க்கலாம் டைப் 1 என்ற வகையைச் சார்ந்த இம்ப்ராப்பர் இன்டக்ரல் கன்வர்ஜன்ஸை பற்றி முடிவு எடுக்க இது ஒரு முக்கியமான டெஸ்ட் ஆகும் இங்கு f மற்றும் g என்பது a இல் இருந்து வரை என்ற இடைவளியில் ரியல் வேல்யூ கொண்ட இரண்டு ஃபங்ஷன்கள் ஆகும் இரண்டும் எப்படிப்பட்ட ஃபங்ஷன்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பார்க்கலாம் ஒன்று a b b a என்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடைவெளியிலும் f இன்டக்ரபில் ஆக இருக்க வேண்டும் இரண்டாவது abfxdx என்ற இண்டக்ரல் யூனிஃபார்ம்லி பவுண்டட் ஆக இருக்க வேண்டும் "யூனிஃபார்ம்லி பவுண்டட்" என்றால் என்ன என்று பார்ப்போம் a ஐ விட அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு b க்கும் abfxdx என்ற இன்டக்ரலுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் அதன் அப்ஸல்யூட் வேல்யூ அதாவது abfxdx என்பதன் மதிப்பு ஒரு நேர்மறை எண் C ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் அவ்வாறு கிடைக்கும் C இன் மதிப்பு ஒவ்வொரு b க்கும் மாறாமல் ஒரே எண்ணாக இருக்க வேண்டும் இதில் எடுத்துக் கொள்ளும் b வரையறுக்கப்பட்ட ஓர் எண்ணாக இருக்க வேண்டும் b இன் மதிப்பு a ஐ விட அதிகமாக இருக்கும் போது அந்த இன்டக்ரல் C என்ற ஒரு கான்ஸ்டண்டால் கட்டுப்பட்டிருக்கும் C என்ற எண் b ஐச் சார்ந்து இருக்கக்கூடாது யூனிஃபார்ம்லி பவுண்டட் என்று சொல்லும்போது கிடைக்கும் C என்ற எண் எந்த ஒரு b இன் மதிப்பையும் சார்ந்து இருக்கக் கூடாது அப்படிப்பட்ட இன்ட்கரல்கள்தான் யூனிஃபார்ம்லி பவுண்டடாக இருக்கும் f க்கான இரண்டு நிபந்தனைகள் ஒன்று இன்டக்ரபில் ஆக இருக்க வேண்டும் மற்றொன்று யூனிஃபார்ம்லி பவுண்டட் ஆக இருக்க வேண்டும் g என்ற ஃபங்ஷன் மோனோடோனாகவும் பவுண்டட் ஆகவும் இருக்க வேண்டும் மொனொடானிகலி இன்க்ரீஸிங்காகவோ அல்லது மொனொடானிகலி டிக்ரீஸிங்காகவோ இருக்கலாம் பவுண்டடாக இருப்பதால் ஃபங்ஷன்கள் எடுக்கக்கூடிய மதிப்புகள் கட்டுக்குள் இருக்கும் அதுவல்லாமல் g 0 என்று இருக்க வேண்டும் அதாவது x ஐ அணுகும்போது g 0 ஐ அணுகும் ஒரு மொனொடானிக் ஃபங்ஷனாக இருக்க வேண்டும் கொடுத்திருக்கும் அத்தனை நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்வதால் afxgxdx என்ற இம்ப்ராப்பர் இன்டக்ரல் கன்வர்ஜன்ட் என்ற விளைவு ஏற்படும் இந்த fxgx என்ற இன்டக்ரன்டு எடுத்துக் கொண்ட இரண்டு ஃபங்ஷன்களின் பெருக்கல் ஆகும் மேலே அளிக்கப்பட்டிருக்கும் கூற்றை நிறுவப் போவதில்லை இதில் முக்கியமாகக் கவனிக்க வேண்டியது இந்த இன்ட்கரல்கள் யூனிஃபார்ம்லி பவுண்டடாக இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும் அதாவது அந்த இன்ட்கரலின் மதிப்பைக் கண்டுபிடித்து அவை C என்ற ஏதாவது ஒரு மாறிலியின் மதிப்பை விட சிறியதாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கிடைக்கும் அந்த C இன் மதிப்பு எந்த ஒரு முடிவுறு எண் b ஐயும் சார்ந்து இருக்கக்கூடாது அத்தகைய C ஐ கண்டுபிடிக்க முடிந்தால் அந்த இன்டக்ரல் யூனிஃபார்ம்லி பவுண்டட் என்று ஆகும் இரண்டாவது நிபந்தனை g மொனொடானிக் ஆக இருக்க வேண்டும் x ஐ அணுகும்போது g மொனொடானிக்காக 0 ஐ அணுக வேண்டும் மேலே கூறிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் ஃபங்ஷன்களின் பெருக்கலுக்கான இண்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் இது மிகவும் பயனுள்ள ஒரு டெஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள இரண்டில் ஏதாவது ஒரு ஃபங்ஷன் உதாரணத்துக்கு g என்று வைத்துக்கொள்வோம் பவுண்டட் ஆகவும் மொனொடானிக்காக 0 ஐ அணுக கூடியதாகவும் இருக்க வேண்டும் மற்றொரு ஃபங்ஷன் அதாவது f கன்வர்ஜ் ஆனால் அப்போது இரண்டு ஃபங்ஷன்களின் பெருக்கலுக்கான இண்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் அடுத்து உதாரணமாக 1sin x xpdx என்ற இன்டக்ரலை எடுத்துக் கொள்வோம் டிரிஷ்லே'ஸ் டெஸ்டை Dirichlet's test பயன்படுத்தி எடுத்துக்கொண்ட இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் என்று நிரூபிக்கலாம் அதற்கு p என்ற எண் 0 வை விட அதிகமாக இருக்க வேண்டும் இந்த உதாரணத்தில் fxsin x என்றும் gx1xp என்றும் எடுத்துக் கொள்ள வேண்டும் p0 ஆக இருந்து x ஐ அணுகும்போது எடுத்துக் கொண்டிருக்கும் g மொனொடானிகலி டிக்ரீஸிங்காக 0 ஐ அணுகும் என்பது தெரிந்ததே 1bsin x dx என்ற மதிப்பும் பவுண்டட் ஆக இருக்கும் என்று எளிதாக நிறுவி விடலாம் இன்டக்ரல் sin x என்பது cos x ஆகும் அதன் வரம்புகளை எடுத்து எழுதும் போது cos 1 cos b என்று ஆகும் அப்ஸல்யூட் வால்யுவைத்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் x இன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் cos x இன் மதிப்பு ஒன்று அல்லது ஒன்றை விடச் சிறியதாக இருக்கும் cos 1 cos b cos 1 cos b என்பதால் 1bsin x dx இன் மதிப்பும் 2 ஐ விடக் குறைவாக இருக்கும் ஆகையால் அது பவுண்டட் ஆக இருக்கிறது 2 என்ற எண் 1bsin x dx இன் மதிப்புக்கு ஒரு பவுண்டாக இருக்கும் என்பதைப் பார்த்தோம் இதில் b 1 இல் இருந்து க்குள் எந்த ஓர் எண்ணாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கொடுக்கப்பட்ட இடைவெளியில் b எந்த ஓர் எண்ணாக இருந்தாலும் 2 என்ற எண் 1bsin x dx இன் மதிப்புக்கு ஒரு பவுண்டாக இருக்கும் அதனால் இந்த இன்ட்கரல் யூனிஃபார்ம்லி பவுண்டட் ஆக இருக்கிறது அதன் பிறகு g என்ற அந்த மற்றொரு ஃபங்ஷன் p நேர்மறை எண்ணாக இருக்கும்போது மொனொடானிகலி டிக்ரீஸிங்காக 0 ஐ அணுகும் அதனால் டிரிஷ்லே"ஸ் டெஸ்டைப் Dirichlet's test பயன்படுத்தி sin x மற்றும் 1xp என்ற இரு ஃபங்ஷனின்களின் பெருக்கலுக்கான இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் என்று கூறலாம் அதாவது p0 என்ற எந்த ஒரு எண்ணுக்கும் 1sin x xpdx கன்வர்ஜ் ஆகும் ஆகையால் டிரிஷ்லே'ஸ் டெஸ்ட் Dirichlet's test என்பது மிகவும் பயனுள்ள ஒரு டெஸ்ட் ஆகும் இரண்டு ஃபங்ஷ்ன்கள் ஒன்று fx மற்றொன்று gx அதில் fx இன் இன்ட்கரல் யூனிஃபார்ம்லி பவுண்டட் ஆக இருக்கிறது gx என்ற மற்றொரு ஃபங்ஷன் மொனொடானிகலி டிக்ரீஸிங்காக 0 ஐ அணுகுகிறது அதனால்தான் டிரிஷ்லே'ஸ் டெஸ்டை Dirichlet's test வைத்து கன்வர்ஜ் ஆகும் என்ற முடிவை எடுத்தோம் சென்ற உதாரணத்தில் பார்த்தது போல மற்றொரு உதாரணம் 0sin x xe x dx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகுமா என்று பார்க்க வேண்டும் 0sin x xe x dx01sin x xe x dx1sin x xe x dx 1sin x xe x dx என்பது கன்வர்ஜ் ஆகக் கூடிய ஒரு இன்டக்ரல் ஆகும் 01sin x xe x dx என்பது ஒரு ப்ராப்பர் இன்டக்ரல் ஆகும் இதில் கவனிக்க வேண்டியது 1bsin x xdx1bsin x dx cos x cos 1 cos b ≤2 x ஐ அணுகும்போது எடுத்துக் கொண்டிருக்கும் e x மொனொடானிகலி டிக்ரீஸிங்காக 0 ஐ அணுகும் இன்னும் சொல்லப் போனால் e x 0 என்பது ஏற்கெனவே அறிந்தது ஆகும் தற்போது 0sin x xe x dx என்ற இன்டக்ரலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது எடுத்துக் கொண்டிருக்கும் இன்டக்ரலை 01sin x xe x dx1sin x xe x dx என்று இரண்டாகப் பிரித்து எழுதிக் கொள்வோம் முதல் இன்டக்ரலில் எல்லைகள் இரண்டுமே முடிவுள்ள எண்களாக இருக்கின்றன வேறெந்த புள்ளியிலும் சிங்குலாரிடி இல்லை அதாவது இன்டக்ரன்ட் பவுண்டடாக இருக்கிறது ஆகையால் அது ஒரு ப்ராப்பர் இண்டக்ரலாக இருக்கிறது இரண்டாவது இன்டக்ரலை டெஸ்ட் செய்தாக வேண்டும் இரண்டாவது இன்டக்ரலின் எல்லைகளை 1 இல் இருந்து b வரை என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் sin x x என்ற இன்டக்ரலின் எல்லைகளை 1 இல் இருந்து b வரை என்று இருக்கும் இதில் பின்னத்தின் கீழ் உள்ள x க்கு பதிலாக ஒன்று என்று மாற்றி எழுதிக் கொள்ளலாம் ஒன்று என்பது x எடுக்கக் கூடிய குறைந்த்தபட்ச மதிப்பாகும் மற்ற எல்லா sin x x மதிப்புகளுடன் ஒப்பிட்டால் sin x 1 இன் மதிப்பே பெரியதாக இருக்கும் ஆகையால் 1bsin x xdx என்ற இன்டக்ரலில் பின்னத்தின் கீழே உள்ள x க்குப் பதிலாக ஒன்று என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் அதன் மூலம் கிடைக்கும் இன்டக்ரலின் மதிப்பு பெரியதாக இருக்கும் 1bsin x dx ஐ இண்டக்ரேட் செய்து எல்லைகளை எடுத்து எழுதினால் cos 1 cos b என்றாகும் அதனுடைய அப்ஸல்யூட் வால்யூகளை எடுக்கவேண்டும் அப்போது அதன் மதிப்புக்கு 2 என்பது ஒரு பவுண்டாக இருக்கும் ஆகவே b1 ஆக இருக்கும் போது 1bsin x x dx என்பதன் மதிப்பு வரையறுக்கப்பட்ட ஓர் எண்ணாக இருக்கும் யூனிஃபார்ம்லி பவுண்டட் ஆக இருக்கும் 2 என்பது ஒரு பவுண்டாக இருக்கும் இன்டக்ரலும் 2 என்ற எண்ணால் யூனிஃபார்ம்லி பவுண்டட் ஆக இருக்கும் e x ஒரு மொனொடோன் ஃபங்ஷன் x ஐ அணுகும் போது e x 0 ஐ அணுகும் தேவையான இரண்டு பண்புகளும் உள்ளன ஆகையால் டிரிஷ்லே'ஸ் டெஸ்ட் Dirichlet's test பயன்படுத்தப்பட்டது sin x x என்ற ஃபங்ஷன் யூனிஃபார்ம்லி பவுண்டட் ஆகவும் g e x என்ற மற்றொரு ஃபங்ஷன் 0 ஐ அணுகுவதாகவும் இருக்கிறது அதனால் 0sin x xe x dx என்ற எடுத்துக் கொண்ட இன்டக்ரல் டிரிஷ்லே'ஸ் டெஸ்டின் Dirichlet's test மூலம் கன்வர்ஜ் ஆகும் என்று கூறலாம் சென்ற உதாரணத்தில் எடுத்துக் கொண்ட மாதிரி மற்றொரு உதாரணம் a1 e xcos x x2dx என்ற இன்டக்ரல் ஆகும் சென்ற உதாரணத்தில் செய்தது போல இரண்டாகப் பிரித்து எழுதிக் கொள்வோம் முதல் இன்டக்ரலை acos x x2dx என்றும் இரண்டாவது இன்டக்ரலை acos x e xx2dx என்றும் எழுதிக் கொள்ளலாம் இதில் எடுத்துக் கொண்ட முதல் இன்டக்ரல் acos x x2dx கன்வர்ஜஸ் அப்சொல்யூட்லி கம்பேரிசன் டெஸ்டை வைத்து இதை எளிதாகச் சொல்லிவிடலாம் காரணம் cos x x21x2 என்பதுதான் அப்சொல்யூட்லி என்றால் என்ன என்பதை மறுபடியும் பார்க்கலாம் அதாவது இன்டக்ரன்டின் அப்சொல்யூட் வால்யூவை எடுத்துக் கொண்டாலும் அந்த இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் cos x இன் மதிப்பு ஒன்று என்ற எண்ணால் பவுண்டட் ஆக இருப்பதால் cos x x21x2 என்ற ஒரு இனீக்வாலிடி ஏற்புடையதாக இருக்கும் a1x2dx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் என்பது தெரிந்ததே 1x2 என்பது கன்வர்ஜ் ஆகக்கூடிய ஒரு டாமினேட்டிங் ஃபங்ஷன் என்பதால் acos x x2dx என்ற இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் இரண்டாவது அதாவது cos x e xx2 என்ற இன்டக்ரலிலும் அதே மாதிரி ஒரு யுக்தியைப் பயன்படுத்தலாம் cos x இன் மதிப்பு ஒன்றை விட சிறியதாகவே இருக்கும் e x என்பது ஒரு டிக்ரீஸிங் ஃபங்ஷன் அதனால் e x இன் அதிகபட்ச மதிப்பு x a ஐ நெருங்கும் போதுதான் கிடைக்கும் ஆகயால் cos x e xx2 என்ற இரண்டாவது இன்டக்ரலும் 1x2 - ஆல் கட்டுப்பட்டிருக்கிறது கம்பேரிஸன் டெஸ்டை பயன்படுத்தினால் அப்சொல்யூட் கன்வர்ஜன்ஸை நிறுவலாம் கம்பேரிஸன் டெஸ்ட் அல்லாமல் டிரிஷ்லே'ஸ் டெஸ்டையும் Dirichlet's test பயன்படுத்திக் கொள்ளலாம் gxe xx2 என்று எடுத்துக்கொண்டால் x ∞ ஐ அணுகும்போது gx மொனொடானிக்காக 0 ஐ அணுகும் e x மற்றும் 1x2 இரண்டுமே டிக்ரீஸிங்காக இருக்கும் ஆகையால் x எடுக்கும் எல்லா மதிப்பிற்கும் e xx2 டிக்ரீஸிங்காக இருக்கும் 2 என்ற எண் acos x dx என்ற இன்டக்ரலுக்கு ஒரு பவுண்டாக இருக்கும் சென்ற உதாரணத்தில் செய்தது போல் இங்கேயும் டிரிஷ்லே'ஸ் டெஸ்ட்டை Dirichlet's test பயன்படுத்தலாம் இந்தக் கணக்கு முதலில் எடுத்துக் கொண்ட கணக்கு போலவே இருக்கிறது அதனால் கன்வர்ஜ் ஆகும் என்ற நிறுவ முடியும் ஆகையால் a1 e xcos x x2dx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் இதுவரை எடுத்துக் கொண்ட உதாரணங்களைக் கவனித்தால் கீழ்க்கண்ட விவரம் தெரியும் எடுத்துக் கொண்ட இன்டக்ரல்கள் எதுவும் ∞bfxdx என்ற வகையைச் சார்ந்தது இல்லை என்பது தெரிய வரும் மேல் எல்லையில் உள்ள இன்டக்ரல்களைத்தான் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ∞bfxdx என்ற வகையைச் சார்ந்த இன்டக்ரல்களை கையாள்வது மிகவும் எளிதாகும் அந்த இன்டக்ரலில் x t என்று மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் அப்படி x t என்று மாற்றி எழுதும்போது எடுத்துக் கொண்ட இன்டக்ரல் bf tdt என்று மாறும் இதுவரை விவாதித்த இன்டக்ரல்களை போலவே மேல் எல்லை ஆகியுள்ளது ஆகையால் ∞bfxdx என்ற வகை இன்டக்ரல்களில் ஒரு சிறிய பதிலீடு செய்து மாற்றி எழுதிக் கொண்டு கற்றுக் கொண்ட முறைகளை வைத்து கன்வர்ஜ் ஆகுமா என்பதைக் கண்டுபிடிக்கலாம் ஏற்கெனவே அப்ஸல்யூட் கன்வர்ஜன்ஸ் பற்றி ஆராய்ந்தோம் மீண்டும் அப்ஸல்யூட் கன்வர்ஜன்ஸை பற்றி அறிந்து கொள்வோம் இன்டக்ரன்டின் அப்ஸல்யூட் வால்யூவை எடுத்துக் கொண்டாலும் அது கன்வர்ஜ் ஆக வேண்டும் அப்போதுதான் அந்த இன்டக்ரலை அப்ஸல்யூட்லி கன்வர்ஜன்ட் என்று சொல்ல முடியும் 0 இல் இருந்து வரை என்ற இடைவெளியில் இன்டக்ரன்டின் மதிப்புகளை நேர்மறை ஆக்கிக் கொள்கிறோம் அப்படி எடுத்துக் கொண்ட இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனால் அது அப்ஸல்யூட்லி கன்வர்ஜன்ட் என்று அழைக்கப்படும் இன்னொரு வகையான கன்வர்ஜன்ஸும் உள்ளது அது கன்வர்ஜஸ் கண்டிஷனலி என்று குறிப்பிடப்படும் கன்வர்ஜன்ஸ் ஆகும் அப்படியென்றால் இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் ஆனால் அது அப்ஸல்யூட் கன்வர்ஜன்ஸ் ஆக இருக்காது இதுபோல் இருந்தால் அந்த இன்டக்ரல் கண்டிஷனலாக கன்வர்ஜ் ஆகும் அடுத்து எடுத்துக் கொள்ளும் உதாரணம் 1sin x xpdx p இன் மதிப்பு 1 ஐ விட அதிகமாக இருந்தால் இந்த "இன்டக்ரல் கன்வர்ஜஸ் அப்ஸல்யூட்லி" என்பதை நிறுவலாம் கடந்த உதாரணத்தில் இதைப் போல் கையாண்டதன் மூலம் எப்படிச் செய்ய வேண்டும் என்ற புரிதல் கிடைக்கிறது sin x xp இன் அப்ஸல்யூட் வால்யூவை எடுத்துக் கொள்ள வேண்டும் இங்கு p1 ஆகவும் x 0 ஆகவும் இருக்கும் x |xp என்பது நேர்மறையான மதிப்புகளையே எடுத்துக் கொள்ளும் அது ஒரு புறம் இருக்க sin x என்பது ஒன்று என்ற மதிப்பைக் கடந்து எந்த ஒரு மதிப்பையும் எடுக்காது அதனால் x |xp என்ற பதம் 1xp என்ற பதத்தினால் கட்டுப்பட்டிருக்கும் ஆகையால் 11xpdx என்ற இன்டக்ரலுடன் கம்பேர் செய்யலாம் 11xpdx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் என்பதால் எடுத்துக்கொண்ட இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் sin x xp - இன் மதிப்பு 1xp இன் மதிப்பை விடக் குறைவாகவே இருக்கும் 11xpdx என்ற இன்டெக்ரல் கன்வர்ஜ் ஆகக்கூடிய ஒரு இன்டக்ரல் என்பதால் எடுத்துக்கொண்ட இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் ஆகையால் கம்பேரிஸன் டெஸ்ட் மூலம் எடுத்துக்கொண்ட இன்டக்ரல் அப்ஸல்யூட்டாக கன்வர்ஜ் ஆகும் காண்க காணொலியின் 18 நிமிடம் 47வது நொடியில் காணப்படும் விவரம் இந்த இன்டக்ரன்ட் கொடுக்கப்பட்ட இடைவெளியில் நேர்மறையான மதிப்புகளையும் எதிர்மறையான மதிப்புகளையும் எடுத்துக் கொள்ளும் எல்லா மதிப்புகளையும் நேர்மறையாக மாற்றி எடுத்துக் கொண்டாலும் இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் ஆனால் p இன் மதிப்பு 1 ஆக இருக்க வேண்டும் என்பதைக் கவனிக்க வேண்டும் அதாவது p1 ஆக இருந்தால்தான் அப்ஸல்யூட் கன்வர்ஜன்ஸ் கிடைக்கும் p1 ஆக இருந்தால் கன்வர்ஜ்ன்ஸ் கிடைக்கும் ஆனால் அப்ஸல்யூட் கன்வர்ஜ்ன்ஸ் கிடைக்காது என்பதைப் பின்பு நிரூபிக்கலாம் அடுத்து எடுத்துக் கொள்ளும் உதாரணம் afdx என்ற இன்டக்ரலை எடுத்துக் கொள்வோம் f என்ற அப்ஸல்யூட் வால்யூ f ஐ விட பெரிய மதிப்புகளைக் கொண்டிருக்கும் ஆகையால் afdx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனால் அதனுடன் சேர்ந்து afdx என்ற இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் f எடுக்கக் கூடிய மதிப்புகளில் சில நேர்மறையாகவும் சில எதிர்மறையாகவும் இருக்கக்கூடும் ஆகையால் ஒன்றை ஒன்று ரத்து செய்துகொண்டு மதிப்பில் குறைந்து விடும் ஆகையால் f என்ற அப்ஸல்யூட் வால்யூ f ஐ விட பெரிய மதிப்புகளைக் கொண்டிருக்கும் அதனால் afdx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனால் அதனுடன் சேர்ந்து afdx என்ற இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் ஆகையால் afdx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனால் கண்டிப்பாக அதனுடன் சேர்ந்து afdx என்ற இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் ஆனால் அதே சமயம் இதன் மாற்றுக் கூற்று சரியாக இருக்கும் என்று கூற முடியாது அதாவது afdx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனாலும் afdx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகலாம் அல்லது ஆகாமல் போகலாம் அதாவது இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனாலும் அப்ஸல்யூட்டாக கன்வர்ஜ் ஆகாமல் போகலாம் அதற்கு ஒரு நிலையான உதாரணம் 0sin x xdx என்பது ஆகும் இந்த இன்டக்ரல் கண்டிஷனலாக கன்வர்ஜ் ஆகும் அதாவது இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் ஆனால் இன்டக்ரன்டின் அப்ஸல்யூட் வால்யூவை எடுத்துக் கொண்டால் கன்வர்ஜ் ஆகாது முதலில் 0sin x xdx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் என்பதை எளிதில் நிரூபிக்கலாம் 0sin x xdx01sin x xdx 1sin x xdx என்று இரண்டு இன்டக்ரலின் கூட்டலாக எழுதிக் கொள்ளலாம் அதில் உள்ள முதல் இன்டக்ரல் ஒரு ப்ராப்பர் இன்டக்ரல் என்பதால் அது இயல்பாகவே கன்வர்ஜ் ஆகும் இரண்டாவது இன்டக்ரலின் மேல் எல்லையில் இருப்பதால் அதை ஆய்வு செய்தாக வேண்டும் ஏற்கெனவே முதல் உதாரணத்தில் 1sin x xdx கன்வர்ஜ் ஆகும் என்று நிரூபித்ததால் 0sin x xdx என்ற மொத்த இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் அதையடுத்து இன்டக்ரன்டின் அப்ஸல்யூட் வால்யுவை எடுத்துக்கொண்டு அது கன்வர்ஜ் ஆகாது என்றும் நிரூபிக்க வேண்டும் மாற்றுக்கூற்று உண்மையல்ல என்பதற்கு இது ஓரு சிறந்த உதாரணம் ஏனென்றால் இந்த உதாரணத்தில் இண்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் ஆனால் அப்ஸல்யூட்டாக கன்வர்ஜ் ஆகாது இதன் மறுதலை வெளிப்படையாகத் தெரிந்த ஒரு கூற்றாகும் அதாவது ஃபங்ஷனின் மதிப்புகளை நேர்மறையாக்கிக் கொண்ட இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனால் அந்த ஃபங்ஷனின் மதிப்புகளை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் அப்படியே வைத்து கொண்ட இன்டக்ரல் கண்டிப்பாக கன்வர்ஜ் ஆகும் அடுத்து நிரூபிக்கப் போவது இந்த இன்டக்ரல் அப்ஸல்யூட்டாக கன்வர்ஜ் ஆகாது என்பதுதான் இது அவ்வளவு எளிதாக இருக்காது அதாவது 0 sin xx dx என்ற இன்டக்ரலை எடுத்துக் கொள்வோம் இந்த இன்டக்ரலை ஒரு கூட்டுத் தொகையாக எழுதிக் கொள்வோம்

இரண்டும் ஒரே மதிப்பினைக் கொடுக்கும் n0 ஆக இருந்தால் இடைவெளி 0 இல் இருந்து ஆக இருக்கும் அதே இன்டக்ரன்டை எடுத்துக் கொள்ள வேண்டும் n1 ஆக இருந்தால் இடைவெளி இல் இருந்து 2π ஆக இருக்கும் n2 ஆக இருந்தால் இடைவெளி 2 π இல் இருந்து 3π ஆக இருக்கும் இப்படியே n இன் மதிப்பை அதிகரித்து கொண்டே போனால் ஐ அடையும் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் இண்டக்ரலின் 0 இல் இருந்து ∞ வரை என்றிருந்த இடைவெளி இப்போது 0 இல் இருந்து வரை இல் இருந்து 2π வரை 2 π இல் 3π வரை இப்படிப் பல இடைவெளிகளாகப் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதன் கூட்டுத் தொகையாக எழுதிக்கொள்ள வேண்டும் nπn1sin x xdx என்ற இன்டக்ரலில் xnπy என்று மாற்றியமைத்தால் dx dy என்று மாறும் nπ 0 என்றும் n1π π என்றும் மாறும் ஆக x க்குப் பதிலாக nπy என்று மாற்றி எழுதுவதால் nπ என்ற கீழ் எல்லை 0 ஆக மாறும் nππ என்ற மேல் எல்லை π ஆக மாறும் அதனால் இன்டக்ரலின் எல்லைகள் 0 இல் இருந்து என்று மாறும் இன்டக்ரன்ட் |sin nπy |nπy என்று மாறும் மேலும் sin nπy 1nsin y என்று எழுதிக் கொள்ளலாம் sin nπy இல் n 1 என்று எடுத்தால் sin πy என்றாகும் அதே மாதிரி n இன் ஒவ்வொரு மதிப்பிற்கும் sin y அல்லது sin y என்று ஏதாவது ஒன்று கிடைக்கும் இந்த ஈக்வாலிடியை பயன்படுத்தி பின்னத்தின் மேல் உள்ள sin nπy ஐ மாற்றி எழுதிக் கொள்ளலாம் ஆகையால் பின்னத்தின் மேல் உள்ள பதம் 1nsin y என்று மாறும் மொத்த இன்டக்ரலும் கீழ்க்கண்டவாறு உருமாறும் n0nπn1sin x xdxn00sin nπy nπydyn00 1nsin y nπydy கடைசியாக இருக்கும் கூட்டுத் தொகை n00 1nsin y nπydy ஆகும் இங்கு கவனிக்க வேண்டியது sin y 0 இல் இருந்து வரை நேர்மறை மதிப்புகளையே எடுக்கும் 0 என்ற புள்ளியில் sin y 0 ஆக இருக்கும் பிறகு 2 என்ற புள்ளியில் sin y 1 ஆக இருக்கும் அதன் பிறகு படிப்படியாக குறைந்து மறுபடியும் இல் 0 ஆகும் sin y 0 இல் இருந்து வரை எதிர்மறையான மதிப்புகளை எடுக்கவே எடுக்காது ஆகையால் 1nsin y என்பதற்குப் பதிலாக sin y என்று எழுதிக்கொள்ளலாம் ஆகையால் அந்த கூட்டுத் தொகை n00sin y nπydy என்றாகும் பின்னத்தின் கீழ் உள்ள பதத்தில் உள்ள y க்குப் பதிலாக அது எடுக்கும் அதிகபட்ச மதிப்பை மாற்றி எழுதிக் கொள்ளலாம் அதாவது y க்குப் பதிலாக என்று மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் sin y nπy என்பது sin y nππ விட பெறிய மதிப்புகளை எடுக்கும் y க்குப் பதிலாக அது எடுக்கும் அதிகபட்ச மதிப்பை மாற்றி எழுதியதால் nπy என்ற பதம் உள்ள இன்டக்ரல் பெரிய இன்டக்ரல் ஆகவும் nππ என்ற பதம் உள்ள இன்டக்ரல் சிறிய இன்டக்ரலாகவும் இருக்கும் n00sin y nπydyn00sin y nππdy ஆகவே nππ என்ற பதத்திலிருந்து π ஐ வெளியே எடுத்து πn1 என்று மாற்றி எழுதிக் கொண்டு இன்டக்ரல் மதிப்பைக் கணிக்கலாம் ஆகையால் இந்த கூட்டுத் தொகையில் n 0 இல் இருந்து வரை மாறும் பின்னத்தின் கீழுள்ள பதம் πn1 என்றிருக்கும் இன்டக்ரலின் எல்லைகள் 0 மற்றும் ஆகும் sin y இண்டக்ரேட் செய்தால் cos y என்றாகும் y க்கு பதிலாக ஐ எடுத்து எழுதினால் cosπ1 என்றும் y க்கு பதிலாக 0 ஐ எடுத்து எழுதினால் cos0 1 என்ற மதிப்பும் கிடைப்பதால் இன்டக்ரலின் மதிப்பு 2 ஆகும் எனவே கூட்டுத் தொகையை n00sin y nππdy2n01n1 என்று எளிதாக்கிக் கொள்ளலாம் இன்டக்ரலின் மதிப்பு 2 என்று பார்த்தோம் n01n1 என்பது நன்கு அறிந்த ஒரு டைவர்ஜன்ட் சீரீஸ் ஆகும் சீரீஸ் ஸம் என்பதும் அறிந்ததே கொடுக்கப்பட்டிருக்கும் இன்டக்ரலின் அப்ஸல்யூட் மதிப்பு இந்த சீரீஸ் ஸம்மை விடப் பெரிதாக இருக்கும் சீரீஸ் ஸம் என்பதால் இந்த இன்டக்ரல் ஒரு டைவர்ஜன்ட் இன்டக்ரல் ஆகும் இன்டக்ரல்லின் மதிப்பு சீரீஸ் ஸம்மை விட பெரிதாக இருக்கும் சீரீஸ் ஸம் என்பதால் இன்டக்ரல் கண்டிப்பாக டைவர்ஜ் ஆகும் ஆகையால் எடுத்துக்கொண்ட 0sin x xdx என்ற இம்ப்ராப்பர் இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் நிறைவாக f யூனிஃபார்ம்லி பவுண்டட் ஆகவும் g மொனொடானிகலி டிக்ரீஸிங்காக 0 ஐ அணுகினால் afxgxdx கன்வர்ஜ் ஆகும் என்று டிரிஷ்லே'ஸ் டெஸ்ட் Dirichlet's test கூறுகிறது அப்ஸல்யூட் கன்வர்ஜன்ஸ் பற்றியும் பார்த்தோம் அப்ஸல்யூட்டாக கன்வர்ஜ் ஆகாமல் கன்வர்ஜ் மட்டுமே ஆகும் ஓர் உதாரணத்தையும் பார்த்தோம் இந்த லெக்சரை தயார் செய்வதற்காகப் பயன்படுத்திய புத்தகங்கள் மேலே அளிக்கப்பட்டுள்ளன